எனவே நாம் இப்பொது இம்ப்ளிமென்ட்டிங் இன்ட்டு FDTDலாசி மீடியம் உடன் கம்பேர் செய்வதை பற்றி பார்ப்போம் எனவே PML எனவே PML இல் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை ∇h×H அடிப்படையில் எழுதத் தொடங்கினோம் அது கோஆர்டினேட் ஸ்ட்ரெட்ச்சிங் எண்ணை சரியாகக் கொடுக்க எனவே நான் எழுதியது jE க்கு சமமாகும் மற்றும் தற்போதைய டெர்ம் இங்கே எதுவும் இல்லை மேலும் அதை 0 மூலம் உருவாக்குவோம் ஏனென்றால் நாம் முன்னரே விவாதித்தது போல இன்டெர்பெஸுக்கு இடையில் அதாவது நான் எதை சொல்கிறேன் என்றால் வெற்றிடம் மற்றும் PML க்கும் இடையிலான இன்டெர்பெஸுல் எப்சிலன் மு என்பதும் அதே தான் எனவே நான் இப்போது PML பகுதியைப் பற்றி பேச போகிறேன் மற்றும் இந்த மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டையும் எழுதப் போகிறேன் எனவே இப்போது இந்த டெர்மில் எதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டாக நாம் Esz டெர்மை எடுத்துக் கொள்ளலாம் சற்று அதைப் பற்றி பார்ப்போம் எனவே அந்த டெர்ம் எதற்கு சமமாக இருக்கும் நான் இந்த பக்கத்தைப் பார்க்கும்போது இதுதான் அந்த சமன்பாடு மற்றும் நான் இந்த டெர்மையும் பார்க்க விரும்புகிறேன் எனவே நான் இங்கே என்ன எழுத வேண்டும் என்றால் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் வெளிப்படையாக சொன்னால் ∂ ∂zz×H தான் இருக்கும் வேறு எதாவது இருக்குமா மாணவர்கள் 1 by sz சரியாக சொன்னால் 1sz∂∂zz×H என்பது இடது கை பக்கம் எனவே நான் 3 வது கூறை மட்டுமே எடுக்க போகிறேன் எனவே 3 வது கூறில் மட்டுமே நீங்கள் அனைத்தையும் எடுக்க முடியும் ஆனால் நான் அதை சற்று எளிதாக்குகிறேன் இப்போது மற்றும் வலது கை பக்கம் என்ன நடக்கும் மாணவர் Esz j0Esz என்பது சரிதான் இது போன்று மூன்று கூறும் ஒன்றோடு ஒன்று உள்ளது எனவே நீங்கள் விரும்பினால் எங்களால் இதை எழுத முடியும் என்றால் ஒவ்வொரு கூறையும் இதேபோல் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் PML நமக்குச் சொல்கிறது மற்றும் நமக்கு இது தேவையில்லாதது இது பார்ப்பதற்கு ஒரு லாசி மீடியம் போல இருக்கும் எனவே அங்கு ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா அல்லது அதில் ஏதோ ஒன்றை நாம் பயன்படுத்தலாமா எனவே இதை இப்படி எழுதுவோம் இது PML ஆகும் லாசி க்காகவும் இதை இப்படி எழுதுவோம் இதுவரை லாசி மீடியம்க்கு PML உடன் எந்த தொடர்பும் இல்லை எனவே லாசி மீடியம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை எழுதுவோம் எனவே லாசி மீடியம் என்ன கூறுகிறது என்றால் ∂∂zz×Hj0r j0Esz இதைத்தான் நான் மீண்டும் எழுதுகிறேன் இந்த சமன்பாட்டின் 3 ஆகும் சில பிளாங்க் பேஸ்சஸ் யை நான் காண்கிறேன் நான் என்ன செய்தேன் என்பது எனக்கு தெளிவாக இருக்கிறதா எனவே லாசி க்கு ஒரு படி பின்வாங்குவோம் எனவே இங்கு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு மீண்டும் எழுதப்பட்டது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கிருந்து இதை 3 டெர்ம்களின் அடிப்படையில் வெக்டர்கள் 1 2 3 என நான் எழுதினேன் இப்போது எடுத்துக்காட்டாக நான் 3 வது கூறை பார்க்கிறேன் என்றால் அந்த டெர்ம் இங்கே உள்ளது மாணவர் அவை மூன்றும் இங்கே இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அதாவது அவைகள் நான் சொல்லாத ஆர்த்தோகனலாக இருக்க வேண்டும் மாணவர் ஆர்த்தோகனல் ஆமாம் இது நல்லது ஏனென்றால் x y z என்பதும் ஆர்த்தோகனல் எனவே x அதே சில வெக்டர்களை கடக்கும் போது ஆர்த்தோகனல் வெக்டர்களின் மற்றொரு தொகுப்பைப் நான் பெற முடியும் இப்போது நான் இங்கே 3 வது கூறுகளைப் பார்க்கிறேன் அதனால் 3 வது கூறு இங்கே எழுதப்பட்டுள்ளது அந்த சமன்பாடு இங்கே உள்ளது அதுதான் என்னிடமும் உள்ளது அது இங்கே எழுதப்பட்ட இது 3 வது கூறு ஆகும் இதன் இருபுறமும் 3 வது கூறு உள்ளது எனவே இப்போது அவை இரண்டையும் ஒரே பக்கத்தில் வைத்திருக்கிறோம் எனவே இதுவே லாசி மீடியம் ஆகும் இந்த இரண்டு பண்புகளையும் ஒப்பிடுவதுதான் PML க்காக நாம் செய்ய விரும்புவது எனவே இதை என்னவென்று பார்ப்போம் மாணவர் sz நாங்கள் எங்கள் PML ல் செய்த போலவே இந்த sz யை நாம் சரியாக அமைக்க வேண்டும் நீங்கள் சற்று திரும்பிச் சென்று பார்த்தால் நாம் PML மீடியம் 1 இன் சுருக்கத்தில் பார்த்த அனைத்து அளவுருக்களுமே 111111 ஆகும் PML ல் அவை அனைத்தும் z பாகங்களைத் தவிர ஒன்றாகும் இங்கே நான் அவர்களை s2 மற்றும் s2 என்று அழைக்கிறேன் அவை இரண்டும் சமமானவை சில s2 இருக்க வேண்டும் என்று கூறி விவாதம் முடிந்தது அந்த s2 என்னவாக இருக்க வேண்டும் இது சிக்கலானதாக இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் அந்த மதிப்பு என்ன என்பதை பற்றி தீர்மானிக்கவில்லை எனவே நாங்கள் வரும்போது அந்த s ன் மதிப்பு என்ன என்பதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் எனவே அதை பார்த்த பிறகு லாசி மீடியன்களுடனான ஒப்பீட்டு விளக்கத்தை நாம் காண போகின்றோம் sz விலுருந்து ஒரு லாசி மீடியம்மை எடுப்பது போன்றது அது எனவே நான் ஒரு லாசி மீடியம்மை வைத்திருந்தால் இந்த எப்சிலன் ஆர் மற்றும் சிக்மா வின் மதிப்பு ஆக எனக்கு கிடைக்கிறது எனவே நான் இப்படி எழுதலாம் szr j0 ஒரு PML மீடியத்திற்கு நமக்கு என்ன வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனக்கு ஒரு லாசி விஷயம் தேவை அதனால் வேவ் உள்ளே சிதைவடைகிறது அதை தான் நான் இங்கே பார்த்தேன் இதுதான் டைம் கான்வெண்க்ஷனுக்கான ejt எனக்கு sp jq வேண்டும் எனவே நான் இங்கே அமைக்க வேண்டியது இதுதான் p jq ஆனால் நம் கையில் உள்ள அளவுருக்கள் r மற்றும் வை கொண்டு அந்த எண்கள் என்ன என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் எனவே இது செயல்படுத்துதலின் அடிப்படையில் உள்ளது லாசி மீடியங்களுக்கு நான் ஏன் உதவி செய்தேன் ஏனென்றால் FDTD யில் லாசி மீடியம்மை செயல்படுத்துவது ஏற்கனவே எங்களுக்குத் தெரியும் அதை நாங்கள் விவாதிக்க போவதில்லை புதுப்பிக்கப்பட்ட சமன்பாட்டை மீண்டும் எழுதுவேன் அது தெளிவாக இல்லாவிட்டால் லாசி மீடியம்மை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது எங்களுக்கு முன்பே தெரியும் மேலும் எங்களுக்கு முன்பே தெரியும் PML லும் இதை எப்படி செயல்படுத்துவது என்று மாணவர் ஆமாம் ஆனால் நான் அவ்வாறு செய்தால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங்கின் வழியில் PML யை புரிந்து கொள்ளுதல் போன்றதாகும் எனவே நாங்கள் PML யை புரிந்து கொண்டோம் ஆமாம் PML என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம் அது ஒரு லாசி மீடியம் போன்றது ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள் sz ஒன்று மட்டுமே சரியானது அது ஒரு அனிசோட்ரோபிக் ஆகும் அது அப்படி இருக்க போவதில்லை எடுத்துக்காட்டாக அதே லாஸ் கிடைக்க பெரும் என்று சொல்ல முடியாது அதன் மதிப்புகள் என்ன sx மற்றும் sy அதனால் அது முற்றிலுமான லாசி மீடியம் அல்ல எனவே அதை அப்படியே இங்கே சற்று வித்தியாசமாக எழுதுகிறேன் இவர்களெல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தால் நான் சொல்வது சரிதான் என்று நான் நினைவில் கொள்கிறேன் sx 1 sy 1 இங்கே நான் z கூறை எழுதுகிறேன் நான் எழுதியதை பார்க்கும் போது அங்கே ∂ ∂z டெர்ம் என்ன பெறுவேன் மாணவர் sx sx அங்கே இருக்கும் அது ஒன்றாகும் எனவே அந்த விளக்கம் ஒரு லாசி மீடியம் அல்ல எனவே அதை விட்டு விடுங்கள் இதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனவே நான் அதை இங்கே மீண்டும் எழுதுகிறேன் எங்கள் புதுப்பிப்பு சமன்பாடுகள் Hஉதாரணமாக அது இப்படி இருந்தது ∇×H ∂D∂t J J என்பதை J E என எழுதுகிறேன் மற்றும் D என்பதை E என எழுதுகிறேன் அது தவறானது ஆனால் நாங்கள் அதனுடன் தான் வாழ்வோம் அந்த நேரக் குறியீடுகள் என்ன நாங்கள் கூறிய மின்சார புலம் என்பது ஒவ்வொரு முழு நேரக் குறியீட்டிற்கும் காந்தப்புலம் என்பது ஒவ்வொரு அரை முழு எண்ணிற்கும் ஆகும் எனவே இது n 0 5 இதுவும் கூட n 0 5 மற்றும் இதில் இந்த டெர்ம் உடன் இங்கே பிரச்சனை நிச்சயமாக இருந்தது நான் மின்சார புலத்தை அரை நேர முழு நிகழ்வுகளில் சேமிக்கவில்லை எனவே இதை செயல்படுத்துதல் என்பது t அடிப்படையினால் ஆனது இரண்டாவது முறையாக எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் நான் மின்சார புலத்தை அரை முழு நேர நிகழ்வில் சேமிக்கவில்லை அதனால் இது சராசரியாக மாறியது எனவே இது En En 12 ஆக ஆனது எனவே நாங்கள் ஏற்கனவே இந்த சமன்பாட்டை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது பற்றி முன்பே எங்களுக்குத் தெரியும் எனவே நான் கூறுகள் வாரியாக எடுத்துக் கொள்ளும்போது எந்த பகுதி sx எந்த பகுதி sy எந்த பகுதி sz என்று உங்களுக்குத் தெரியும் எந்த இதை எப்படி செயல்படுத்துவது என்பது எனக்குத் தெரியும் 5 t En En 12 எனவே நான் அந்த மிக விரிவான சமன்பாடுகளை எழுதப் போவதில்லை ஆனால் உங்களுக்கு கொள்கை தெரியும் அதனால் இப்போது நான் இதை s அளவுருக்களாகவும் மற்றும் எனது PML ஆகவும் அமைக்க வேண்டும் ஒரு இறுதி வகை மற்றும் மிக முக்கியமான எடுத்துக்காட்டு மாணவர் ஐயா மாணவர் PML ஆமாம் நீங்கள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை மாணவர் எனவே அதாவது இங்கே உள்ளது மற்றும் இது r எனவே இங்கே உங்கள் r இங்கே உங்கள் அது உங்கள் sz தான் எனவே உங்கள் s அளவுருக்களை இங்கே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் மாணவர் தானாக இது தானாகவே ஆமாம் நீங்கள் சரியான கூறுகளை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் அனைத்து x y மற்றும் z க்கும் இதைச் செய்ய வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் சிக்களை சந்திப்பீர்கள் ஆனால் இந்த s யை நினைவில் கொள்ளுங்கள் இதை sz என்று இங்கே சொல்கிறேன் எனவே மீண்டும் இந்த சமன்பாட்டிற்கு திரும்ப சென்று நான் ஒரு வேவ் யை z திசையில் சிதைக்க விரும்பினால் இதுதான் இங்கே ஒரு z திசையாக இருக்கும் நான் தேர்ந்தெடுக்கும் திசை sz இலிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும் எனவே நான் தேர்ந்தெடுக்கும் z திசையில் செல்லும் ஒரு அடுக்கை நான் கவனிக்க விரும்பினால் sz என்பது sx sy 1 க்கு சமமாக இருக்கும் அதனால் தான் இங்கே நாம் தேர்ந்தெடுத்த அளவுருக்கள் சரியானவை இப்போது ஒரு யதார்த்தமான 2D கம்பியூட்டேஷனல் டொமைனை பார்ப்போம் நான் PML ன் தடிமனை பெரிதுபடுத்துகிறேன் எனவே இந்த முழு விஷயமும் PML மற்றும் இது எனது கம்பியூட்டேஷனல் டொமைன் என்று பொருள்படும் நான் வேண்டுமென்றே அதை மிகப் பெரியதாகக் காட்டுகிறேன் இது x y போன்ற ஒரு கோஓர்டினேட் ஆக்ஸிஸ் யை உருவாக்கும் எனவே இதில் நடைமுறையில் என்ன நடக்கிறது நீங்கள் இதை உடைக்கிறீர்கள் என்றால் இதில் PML ன் பல வேறுபட்ட பகுதிகள் உள்ளன அதிலிருந்து என்ன வேறுபடுகிறது எனவே எடுத்துக்காட்டாக அது எந்த திசையில் இருக்க வேண்டும் எந்த வேவ் யை கவனிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மாணவர் x x எனவே இங்கே பூஜ்ஜியமற்றது என்னவாக இருக்கும் sx எனவே இந்த பகுதிக்கான அளவுருக்கள் sx 11 ஆக இருக்கும் இதைப் பற்றி என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் இங்கே இந்த பகுதி இடது பகுதி sx மீண்டும் அதே திசையில் sx11 இருக்கும் இங்கே இந்த பையன் இருப்பதை பற்றி என்ன 1 sx 1 11sx மூலைகளை விட்டு வெளியேறும் மூலையில் என்ன இருக்க வேண்டும் மாணவர் sx sy sxsy1 எனவே மூலைகள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றன ஏனென்றால் நான் அதை அப்சார்ப் செய்ய விரும்புகிறேன் நான் என்ன சொல்கின்றேன் என்றால் வேவ் தன்னிச்சையான திசையில் அப்சார்ப் செய்யப்பட வேண்டிவை மூலையில் உள்ள ஒரு மூலை பகுதியில் என்னிடம் ஒரு 3D விஷயம் இருந்தால் மூலைகளில் என்னிடம் sxsysz இருக்கும் மாணவர் ஐயா மூலையில் உள்ள பகுதியில் சரியாக ஒரு லாசி மீடியம் இருக்கும் ஆமாம் அது லாஸ் தான் ஆமாம் அது ஒரு லாசி மீடியம் போலவே இருக்கும் ஆனால் எடுத்துக்காட்டாக ஒருமுறை கூட இன்டெர்பேசில் அவை முற்றிலும் லாசி மீடியமாக இருக்காது எடுத்துக்காட்டாக இங்கே அவை அனிசோட்ரோபிக் ஆகும் மாணவர் PML ன் சாதாரண நிகழ்வுகளுக்கான ஆலோசனையை நாங்கள் கூறலாம் இல்லை எனவே இது PML ன் சாதாரண நிகழ்வுகளுக்கு அல்ல மற்றும் அந்த நிகழ்வில் எந்த வேவ்களையும் இது அப்சார்ப் செய்ய போகிறது மாணவர் நாங்கள் பீட்டா வேவ்வை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளோம் குறிப்பு நேரம் 1256 இல்லை எனவே இங்கு நாம் கொண்டிருந்த இந்த விளக்கம் எல்லா ஆங்கிலிலும் அப்சார்ப் செய்யபடுகின்றது அந்த இன்டெர்பேசின் நிகழ்வினால் ஆனால் இது PML இன் z ஆக்ஸிஸ் ஆல் வரையறுக்கப்படுகிறது எனவே வேவ் எந்த ஆங்கிலிலும் வரலாம் எனவே இந்த பையனுக்கான அளவுரு 11sz ஆகும் ஆனால் இது ஒரு z இன்டெர்பேசில் எந்த ஆங்கிலிலும் வேவ்யை அப்சார்ப் செய்கின்ற நிகழ்வாகும் இது z உடன் பயணிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அப்சார்ப் செய்யப்படுதல் என்பது நான் செய்ய வேண்டிய அளவுருக்களைக் குறிக்கும் தொகுப்பு அதனால் அதை z அளவுரு என்று மட்டுமே சொல்ல முடியும் ஆனால் அது எந்த திசை நிகழ்வையும் அப்சார்ப் செய்கின்ற ஒரு நிகழ்வாகும் மாணவர் ஆனால் வேவ் அதன் மீது பயணிக்கிறது வேவ் எந்த திசையில் பயணிக்கிறது எந்த திசையிலும் வேவ் பயணிக்கவில்லை என்பது எந்தவொரு நிகழ்விலும் இல்லை எங்களிடம் இருந்த இந்த ரெபிளெக்க்ஷன் கோபிஸியன்ட் காட்டிய திசை ஆகும் இது இங்கே R மற்றும் R இது எந்த ஆங்கிலில் வேவ் வந்தாலும் இது 0 ஆக இருந்தது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா நான் இங்கு அமைக்க வேண்டிய ஒரே ஒரு அளவுரு இது z அளவுருவாகும் வேவ் என்பது z திசையில் மட்டுமே பயணிக்கிறது என்று அர்த்தமல்ல வேவ் எந்த நிகழ்வில் வேண்டுமென்றாலும் எந்த ஆங்கிலில் வேண்டுமென்றாலும் பயணிக்கலாம் ஆனால் நான் அமைக்க வேண்டிய அளவுரு z அளவுரு நான் இதை விளக்கக்கூடாது வேவ் z திசையில் மட்டுமே பயணிக்கிறது அப்சார்ப் செய்தல் என்பது z திசை உடன் நிகழ போகிறது மற்றும் எக்ஸ்போனன்சியல் டிகே உடனும் நடக்கப்போகிறது ஆம் எனவே நீங்கள் சொல்வது என்னவென்று இங்கு வரையலாம் இது போன்ற ஒரு இன்டெர்பேஸ் என்னிடம் z அச்சில் இருப்பதாகக் கூறலாம் இப்போது வேவ் ஏதோ ஆங்கிலில் வந்துள்ளது என்று சொல்லலாம் நாம் கண்டுபிடிப்பது இந்த சூத்திரத்திலிருந்து தான் இது R 0 மாணவர் இது 1 1 மற்றும் பல ஆமாம் இது இதுதான் நான் சொன்னது 111 இது 11sz என்பது என்ன மற்றொரு இன்டெர்பேஸ் ஆகும் மாணவர் எனவே இதை வேறுபடுத்துகின்ற மற்றொரு இன்டெர்பேஸை இங்கே எடுத்துக்கொள்வோம் எனவே என்னிடம் கேள்வி ஒன்று உள்ளது இன்டெர்பேஸ் I1 மற்றும் இன்டெர்பேஸ் I2 கோஆர்டினேட்ஸ் 1sy1 யை கொண்டுள்ளது எனவே I1 இல் என்னிடம் 11sz இருந்தது மற்றும் I2 இல் என்னிடம் 1sy1 இருந்தது எனவே என்ன இவற்றை வேறுபடுத்துகிறது எனவே நாங்கள் எந்த வழியில் இதை இயக்கி இருப்போம் என்ற கேள்வியை உங்களால் எழுப்ப முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே ரெபிளெக்க்ஷன் கோஏபிசியன்ட் யை பார்க்கும்போது நான் கருதியபடி z0 உடன் பௌண்டரி முடிந்திருந்தது மற்றும் எனக்கு k1zk2z கிடைத்தது அதனால்தான் நான் sz யை அமைக்க வேண்டியிருந்தது ஆனால் நான் இது போன்ற இன்டெர்பேஸில் இருக்கும்போது k1zk2z ஐ என்னால் பெற முடியாது அதற்க்கு பதிலாக k1yk2y ஐ என்னால் பெற முடியும் அதனால்தான் நான் sy யை அமைக்க வேண்டியிருந்தது பின்னர் வரும் எந்த வேவ்களையும் அது அப்சார்ப் செய்ய முடியும் என்பதற்காகவே அது அவ்வாறு அமைக்கப்பட்டது sy என்பது இது ரெபிளெக்க்ஷன் கோஏபிசியன்ட் 0 ஐ உருவாக்குகிறது ஆனால் வேவ் எந்த ஆங்கிளிலும் பயணிக்கிறது பிரச்சனை என்னவென்றால் இந்த மூலையில் இப்பகுதியில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயம் தான் எனவே இங்குள்ள மூலை பகுதிக்கு எங்கிருந்து வேவ் கிடைக்கும் PML க்குள் நுழைந்த வேவ் இன்னும் முழுமையாக அப்சார்ப் செய்யபடவில்லை ஆனால் அது ஏதோ ஒரு ஆங்கிளில் பயணிக்கிறது எனவே எடுத்துக்காட்டாக இது போன்று நுழையும் ஏதாவது முழுமையாக அப்சார்ப் செய்யபடவில்லை என்றால் அது இங்கே நுழைய முடியும் இது மிகவும் சிக்கலானது ஆனால் நாம் அதை எடுக்க முடியும் மாணவர் அது பிளேனில் உள்ளது k வெக்டர் என்பது ஒரு பிளேன் 2 சிதைவுகளின் k வெக்டர் பிளேனில் உள்ளது மின்சாரம்புல போலரைஷேஷன் எங்கும் இருக்கக்கூடும் என்பது ஒரு பொருட்டல்ல ஆனால் k என்பது பிளேனில் உள்ளது எது அதை ஒரு 2D ஆக உருவாக்குகிறது ஆகவே இங்குதான் செயல்படுத்தப்படுவதை நான் அர்த்தப்படுத்துகிறேன் இந்த புத்தகத்தை ஏன் இங்கே தைத்திருக்கிறீர்கள் அது வைத்திருப்பது இன்னும் கொஞ்சம் கடினமானது ஏனெனில் நீங்கள் x y z ஐ தனித்தனியாக கண்காணிக்க வேண்டும் மேலும் இந்த அளவுருக்கள் sx sysz இங்கே ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக இருக்கும் நான் உதாரணமாக சொல்லக்கூடிய இறுதி விஷயம் என்று நினைக்கிறேன் இது இங்கே L ஏனென்றால் இந்த S அளவுருவை செயல்படுத்துவதற்கான ஒரு பொதுவான வழி இப்போது நாம் நம்முடைய விளக்கத்தை இப்படி சொல்லலாம் sz யை போல ஆனால் நீங்கள் விரும்புவது வழக்கமாக நடைமுறையில் செய்யப்படுகிறது எனவே இதன் மூலம் r யை 1 ஆக செய்ய முடியும் ஏனெனில் அதன் வெற்றிட எப்சிலனுக்கு இருபுறமும் ஒரே மாதிரியாக இருந்தது எனவே இது 1 ஆனது எனவேபொதுவாக நீங்கள் என்ன செய்வீர்கள் சிக்மா யை அமைப்பீர்கள் மேலும் நீங்கள் x இன் செயல்பாட்டைச் செய்வீர்கள் நீங்கள் x யை போல எதோ ஒன்றை L ஆல் செய்வீர்கள் அது ஏதோ ஒரு சக்தி m ஆகும் எனவே இது 0x L லாஸ் அதிகரிக்கிறது அது திடீரென்று லாசி ஆகாது அது சில பாலினாமியல் பவர் ஆப் x போல அதிகரிக்கிறது இதுதான் எங்கள் செயல்படுத்துதலின் பிரச்சினை எது எங்களுக்கு சிறந்த செயல்திறனை கொடுக்கும் கோட்பாட்டளவில் உங்களுக்கு இது தேவையில்லை ஆனால் மேலும் நீங்கள் கீழே இறங்கி இதை செயல்படுத்தும் போதுதான் இது சிறந்த செயல்திறனை அளிக்கிறது மாணவர் சில லாசி மீடியம் உள்ளதா ஆமாம் சில லாசி மீடியம் இங்கு உள்ளது அது செயல்படுத்தலின் அடிப்படையில் உள்ளது இது ஒரு வகையான லாஸ் sz ஆமாம் மாணவர் அதுதான் அதுதான் ஆனால் அதற்குள் உள்ள அளவுருக்கள் sx sysz யை பெற எனது மேக்ஸ்வெல்லின் புதுப்பிப்பு சமன்பாடுகளை மீண்டும் எழுத வேண்டும் பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியது சரியான மதிப்பை அமைக்க வேண்டும் இது FEM இல் செய்யப்படுகிறது எனவே இது நம்மை PML பற்றிய விவாதத்தின் முடிவுக்கு அழைத்துச் செல்கிறது